அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில சொற்பொழிவுகளில் நாங்கள் இருக்கும் மைக்ரோவேவ் பவர் டிவைடர்களைப் பற்றி பேசினோம் 2 வழி 3 வழி 4 வழி பவர் டிவைடர் ஆகியவற்றைக் கண்டேன் சமமற்ற பவர் டிவைடர்யும் நாங்கள் பார்த்தோம் இன்று நாம் மைக்ரோவேவ் கப்லெர்ஸ்களைப் பற்றி பேசப் போகிறோம் எனவே முதலில் கபுல்டு லைன் டிரெக்ஷனல் கப்லெர்ஸ் ஒன்றைத் தொடங்குவோம் எனவே முதலில் ஒரு டிரெக்ஷனல் கப்லெர் உண்மையில் அந்த பகுதியை விளக்குகிறேன் எனவே சிந்திக்கலாம் அதைப் பற்றி ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் லைன் உள்ளது இது இங்கே செல்கிறது நாங்கள் ஒரு இன்புட்டைக் கொடுக்கிறோம் என்று சொல்லலாம் இங்கே மற்றும் அவுட்புட் இங்கிருந்து எடுக்கப்படுகிறது பயன்பாட்டில் ஒன்றைப் பற்றி சிந்திக்கலாம் பவர் ஆம்பிளிபையர் ஒரு ஆண்டெனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆண்டெனா பரிமாற்றப்படுகிறது இப்போது நீங்கள் ஒரு தொலைத் தொடர்புத் போர்ட்யின் பயன்பாட்டைப் பார்த்தால் அவை எங்கு 20 வாட் பவர் பரிமாற்றப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் அது ஆண்டெனா வழியாக பரிமாற்றப்படுகிறது இப்போது அதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது சரியாக 20 வாட் அல்லது அது குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும் எனவே நாம் என்ன செய்வது போன்றவற்றைப் பயன்படுத்தலாம் ஒரு டிரெக்ஷனல் கப்லெர் என அழைக்கப்படுகிறது உங்களிடம் தற்போதைய சுமை இருந்தால் கருத்து எளிது நடத்துனர் மற்றும் அதற்கு அடுத்ததாக மற்றொரு கம்பியை வைத்தால் என்ன நடக்கும் தற்போதையது இந்த கரேன்ட் இந்த வழியாக பாய்கிறது மற்றும் இன்டியுஸ்ட் EMF இருக்கும் இது வரும் இதன் மூலம் இங்கே எனவே அதே விஷயத்தை இங்கே பார்ப்போம் எனவே நாங்கள் இங்கே ஒரு இன்புட்டைக் கொடுத்தோம் இது போர்ட் 2 என அழைக்கப்படுகிறது இது ஒரு போர்ட் அல்லது கபுல்டு போர்ட் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்குதான் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது போர்ட் port0 உள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட ஓட்டத்தின் காரணமாக ஒரு இன்டியுஸ்ட் 9induced EMF இருக்கும் இது போன்ற எனவே இது கபுல்டு போர்ட் என்றும் பொதுவாக இந்த குறிப்பிட்ட கபுல்டு லைன் என்றும் அழைக்கப்படுகிறது வழக்கமான வரம்பிற்கு டிரெக்ஷனல் கப்லெர் நல்லது 10 dB முதல் 30 dB வரை 40 dB சாத்தியம் மற்றும் 6 dB அல்லது மைனஸ் 5 dB அல்லது 8 dB சாத்தியமாகும் ஆனாலும் பொதுவாக நாங்கள் இந்த குறிப்பிட்ட கோப்பலரை 10 dBக்கு குறைவாக வடிவமைக்க மாட்டோம் காரணங்கள் இருக்கும் இதன் அடிப்படைக் கருத்தை நாங்கள் மறைத்த பிறகு வெளிப்படையாக இருங்கள் எனவே மீண்டும் நீங்கள் இங்கே உணவளித்தால் இது கபுல்டு பவர் இங்கே அல்லது இது ஐசோலேடெட் படுத்தப்பட்ட போர்ட் என்று அழைக்கப்படுகிறது இது போர்ட் எண் 4 ஆகும் பொதுவாக நாம் விரும்புவது என்னவென்றால் S41முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் எனவே அடிப்படைக் கருத்தை பார்ப்போம் இருப்பினும் செய்ய இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் பகுப்பாய்வு இது 4 போர்ட் சிக்கல் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த 4 போர்ட் சிக்கலை இரண்டு 2 போர்ட்ப் பிரச்சினைகளாகப் பிரிக்கலாம் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டும் இந்த லைன்யைப் பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட உள்ளமைவு என்று இங்கே சொல்லலாம் சிம்மெட்ரிக்கல் எனவே இது இங்கே 1 என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே இது 1 போர்ட் 2 போர்ட் மற்றும் இது ஒரு சிம்மெட்ரிக்கல் போர்ட் எனவே நாம் சிம்மெட்ரிக்கல் கருத்தை பயன்படுத்தலாம் எனவே நாங்கள் அதில் என்ன செய்கிறோம் என்பது உங்களுக்கு ஒரு சிறிய யோசனையைத் தருகிறது எனவே நாம் இங்கே என்ன செய்ய விரும்புகிறோம் இன்புட் 1 என்றும் மற்ற எல்லா போர்ட்ங்களிலும் இன்புட் 0 என்றும் சொல்கிறோம் எனவே இப்போது 1 இன் இன்புட்டை மட்டுமே பயன்படுத்துகிறோம் பாதி இன்புட்டை இங்கேயும் பாதி இங்கேயும் பயன்படுத்துகிறோம் என்று சொல்கிறோம் எனவே பிளஸ் அரை பிளஸ் பாதி உண்மையில் எங்களுக்கு ஒரு சமமான பயன்முறை சிம்மெட்ரியை அளிக்கிறது பின்னர் நாங்கள் இரண்டாவது முறையாகச் செய்கிறோம் மேலும் பாதி இங்கே மைனஸ் பாதி இங்கே விண்ணப்பிக்கவும் எனவே இப்போது அது ஒற்றைப்படை சிம்மெட்ரிலை என்று அழைக்கப்படுகிறது பின்னர் இறுதி பகுப்பாய்வு செய்யப்படுகிறது இந்த இரண்டு விஷயங்களின் கூட்டுத்தொகையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நாங்கள் பிளஸ் பாதி பிளஸ் பாதியை எடுத்துள்ளோம் அதனால் அது இருக்கும் 1 க்கு சமம் இங்கே நாம் பிளஸ் பாதி மற்றும் மைனஸ் பாதி தொகை 0 க்கு சமமாக இருக்கும் S பரமீட்டர்ஸ்ப் பற்றி பேசும்போது பல முறை இன்புட்டைப் பற்றி 1 ஆகப் பேசுகிறோம் எனவே இங்கே ஒரு பிளஸ் 1 ஐ இங்கே கொடுக்கிறோம் பின்னர் இது கூட பயன்முறையாக இருக்கும் இரண்டாவது விஷயத்தில் நாம் தருகிறோம் பிளஸ் 1 நாம் ஒரு மைனஸ் 1 ஐ தருகிறோம் இது ஒற்றைப்படை சிம்மெட்ரி ஆகும் பின்னர் 2 இன் சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் எனவே பிளஸ் 1 பிளஸ் 1 ஐ 2 ஆல் வகுக்கவும் பின்னர் பிளஸ் 1 மைனஸ் 1 ஐ 2 ஆல் வகுக்கவும் அதனால் இது 0 ஆக இருக்கும் ஆக 1 ஆக இந்த ஒற்றைப்படை பயன்முறை மற்றும் பயன்முறை விஷயங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே அதே கபுல்டு கோடுகள் இப்போது சற்று வித்தியாசமாக காட்டப்பட்டுள்ளன எனவே கபுல்டு கோடுகள் உண்மையில் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இது ஒரு மைக்ரோஸ்டிரிப் கோடு மற்றும் மற்றொரு மைக்ரோஸ்ட்ரிப் கோடு வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தது எனவே இப்போது நான் சொன்னது போல பயன்முறை உற்சாகம் இது பிளஸ் 1 இங்கே கொடுக்கப்படுகிறது என்று கருதுகிறது பிளஸ் 1 இங்கே உணவளிக்கப்படுகிறது மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை இங்கே பிளஸ் 1 என்று கூறுவோம் மற்றும் மைனஸ் 1 இங்கே எனவே இப்போது நீங்கள் அதன் கட்டணக் கோட்பாட்டின் கருத்தைப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே பிளஸ் கட்டணம் இருந்தால் பிளஸ் இங்கே கட்டணம் வசூலிக்கவும் எனவே அது புல விநியோகமாக இருக்கும் மேலும் இங்கு நடப்பு இருக்கும் என்று சொல்லலாம் 0 க்கு சமமாக இந்த குறிப்பிட்ட சுற்றளவில் 0 கரேன்ட்டத்தை H சுவர் அல்லது மேக்னெட்டிக் சுவர் என்றும் அழைக்கலாம் எனவே இங்கிருந்து பார்ப்போம் சமமான காப்பாசிட்டன்ஸ் என்று சொல்லலாம் எனவே C11தான்என்று சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட மைக்ரோஸ்டிரிப் கோடு மற்றும் C22க்குசமமான காப்பாசிட்டன்ஸ் சமமான மைக்ரோஸ்ட்ரிப் ஆகும் இதற்காக பெரும்பாலும் இவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே C11C22க்கு சமமாக இருக்கும் என்றுநாம் கூறலாம் இப்போது இந்த காப்பாசிட்டன்ஸ் இங்கே காட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த காப்பாசிட்டன்ஸ் இருப்பதால் அது இருக்காது ஒரு ஓபன் சர்க்யூட் இருப்பினும் ஒற்றைப்படை பயன்முறையைப் பார்க்கும்போது இப்போது இது என்று சொல்லலாம் பிளஸ் 1 இது மைனஸ் 1 எனவே இங்கிருந்து இங்கிருந்து புலம் செல்லும் எனவே இருந்தால் சற்று சிந்தியுங்கள் இது ஒரு பிளஸ் 1 வோல்ட்டேஜ்தம் மற்றும் இது ஒரு மைனஸ் 1 வோல்ட்டேஜ்தம் இங்கே நமக்கு 0 வோல்ட் உள்ளது 0 வோல்ட் சமம் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் எலக்ட்ரிக் சுவர் மூலம் குறிப்பிடப்படலாம் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் இந்த காப்பாசிட்டன்ஸ் C11 நமக்கு ஒரு காப்பாசிட்டன்ஸ் C22இருக்கும் ஆனால் இங்கிருந்து இங்கிருந்து சமமான காப்பாசிட்டன்ஸ் இருக்கும் இது உண்மையில் நாம் குறிக்கட்டும் C12 ஆனால் இங்கே நாம் காட்டியுள்ளன என்று 2 C12 போன்ற தொடரில் 2 C 12 யுடன் எனவே தொடரில் அது எங்களுக்குத் தெரியும் காப்பாசிட்டன்ஸ்கள் பிரிக்கப்படுகின்றன எனவே சமமான காப்பாசிட்டன்ஸ் C12 ஆகஇருக்கும் இது ஒரு என்பதால் இது ஒன்றாகும் ஷார்ட் சுவர் அதனால் அது தரையில் போகிறது எனவே சமமான பயன்முறையில் ஒருவர் அதைக் காணலாம் இந்த லைன்யின் சமமான காப்பாசிட்டன்ஸ் C11என்று சொல்லலாம் ஆனால் ஒற்றைப்படை பயன்முறைக்கு சமமானதாகும் காப்பாசிட்டன்ஸ் 2 C12உடன் இணையாகC11ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் இங்கே சமமான காப்பாசிட்டன்ஸ் C11பிளஸ் 2 C12 எனவே இப்போது நாம் பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை முறை இம்பெடன்ஸ்களை கூட வரையறுப்போம் ஆனால் முதலில் அதைப் பார்ப்போம் கருத்தியல் ரீதியாக எனவே 1 jωC வழங்கிய இம்பெடன்ஸ்கள் எங்களுக்குத் தெரியும் எனவே இதை ஒப்பிடுங்கள் காப்பாசிட்டன்ஸ் பெரியதாக இருக்கும் எனவே காப்பாசிட்டன்ஸ் பெரியதாக இருந்தால் Z 1 jωC சிறிய இருக்கும் எனவே இதற்காக நாம் கூட பயன்முறை இம்பெடன்ஸ் வரையறுத்தால் இதற்காக ஒற்றைப்படை பயன்முறையை வரையறுக்கிறோம் இம்பெடன்ஸ் எனவே ஒற்றைப்படை பயன்முறை இம்பெடன்ஸ் பெரிய காப்பாசிட்டன்ஸ் ஒற்றைப்படை முறை இம்பெடன்ஸ்க் கொண்டிருப்பதால் பொது சமமான இம்பெடன்ஸ் விட சிறியது எனவே கபுல்டு லைன்யின் நீளம் 4 க்கு சமமாக இருக்கும்போது கப்லெர்ஸ் அதிகபட்சம் பார்ப்போம் சில உருவகப்படுத்தப்பட்ட முடிவுகள் பின்னர் நீளம் வித்தியாசமாக இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதைக் காண்பிப்பேன் ஆனால் பல புத்தகங்களில் வழித்தோன்றல்கள் உள்ளன என்பதை உங்களுக்குச் சொல்ல நீங்கள் விரைவாகப் பார்க்க முடியும் அதற்குள் ஆனால் இங்கே நாங்கள் உங்களுக்கு கருத்து பகுதியை சொல்ல விரும்புகிறோம் எனவே L சமத்திற்கு கப்லெர்ஸ் அதிகபட்சம் λ 4 க்கு பின்னர் விரும்பிய கப்லெர்ஸ்ற்கு இது கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஸன் எனவே ஒற்றைப்படை முறை இம்பெடன்ஸ் மற்றும் பயன்முறை இம்பெடன்ஸ்கள் கூட இதன் மூலம் வழங்கப்படுகின்றன இப்போது இந்த போர்முலாம் l க்கு சமம் l 4 க்கு சமம் l இன் வேறு எந்த மதிப்புக்கும் செல்லுபடியாகாது ஏனென்றால் நாங்கள் அதை வடிவமைத்திருந்தோம் அதிகபட்ச கப்லெர்ஸ் எனவே இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே இது ஒரு சமமான இம்பெடன்ஸ் ஆகும் இது நீங்கள் பெருக்கக்கூடிய லைன்யின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ்க்கு சமம் இங்கே C னூமிரேடோர்களில் வருகிறது C டெனோமினேடோர் பிளஸில் உள்ளது மற்றும் மைனஸ் அடையாளம் உள்ளது இந்த 2 தலைகீழ் எனவே எண்களுக்கு ஒரு பிளஸ் அடையாளம் இருப்பதால் இந்த மதிப்பைக் குறிப்பிடலாம் இணைத்தல் மிகக் குறைவாக இருந்தால் நிச்சயமாகZ0oஐ விட அதிகமாக இருக்கும் அந்த வழக்கில் நாம் Z0eஇருக்கும் என்றுசொல்லலாம் Z0oக்கு சமம்மற்றும் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் பின்னர் நீங்கள் ஸ்கொயர் ரூட் சொல்ல முடியும் என வரையறுக்கப்படுகிறது Z0eமற்றும் Z0o எனவே Z0eமற்றும் Z0o சமமானவைமற்றும் ஒற்றைப்படை பயன்முறையின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் எனவே இப்போது வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே Z0க்கு 50 ஓமிற்கு சமம் நாம் இங்கே மாற்றுகிறோம் பின்னர் C இப்போது நான் இங்கே C மைனஸ் 6 மைனஸ் 10 மைனஸ் 20 மைனஸ் 30 ஐ வைத்துள்ளேன் ஆனால் நான் குறிப்பிட விரும்புகிறேன் பல முறை அவர்கள் 10 dB கப்லிங் அல்லது 20 dB கப்லிங் பற்றி பேசுகிறார்கள் எனவே அவர்கள் 10 dB கப்லிங் என்று சொன்னபோதுநீங்கள் அதிக பவர்யைப் பெறுவீர்கள் அல்லது 20 dB கப்லிங் அதிகமானது என்று அர்த்தமல்ல பவர் இல்லை என்பது ஒரு குறியீடாகும் அவை பொதுவாக கப்லிங் 10 dB ஆனால் உண்மையில் கப்லிங் மைனஸ் 10 dB மற்றும் இந்த கப்லிங் அடிப்படையில் வோல்ட்டேஜ்தங்களின் ரேஸியோமாகும் அதனால் இந்த மதிப்பின் இந்த 20 log பதிவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் எண் மைனஸ் 20 dB மதிப்பைக் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சரி எனவே இதற்கு 10 log போர்முலாத்தைப் பயன்படுத்த வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்தவும் 0 1 இன் 10 log இது மைனஸ் 10 dB ஆக இருக்கும் எனவே இது சரியானதல்ல நீங்கள் 20 log 0 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் இது மைனஸ் 20 dB ஆகும் எனவே கப்லிங் விரும்பிய மதிப்புக்கு முதலில் எண் மதிப்பைக் காணலாம் C பின்னர் இந்த மதிப்புகளை இங்கே மாற்றுகிறோம் பின்னர் பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையை கூட கணக்கிடுகிறோம் இங்கே கொடுக்கப்பட்ட இம்பெடன்ஸ்கள் எனவே அதை நீங்கள் பார்க்க முடியும் என உங்கள் கவனத்திற்கு கொண்டு கப்லிங் மைனஸ் 6 இலிருந்து குறைக்கப்படுகிறது நீங்கள் Z0e ஐக்குறைப்பதைக்கூறலாம் இணைத்தல் Z0oஐ அதிகரிக்கிறது மைனஸ் 40 ஐ எடுத்துக் கொண்டால் மைனஸ் 30 க்கு பதிலாக கப்லிங் பலவீனமடைவதை நீங்கள் காணலாம் இந்த இரண்டு இம்பெடன்ஸ்களும் ஏறக்குறைய சமமாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் காரணம் அதாவது எனக்கு ஒரு கபுல்டு லைன் உள்ளது மற்றொரு லைன் மிகவும் தொலைவில் உள்ளது எனவே என்றால் மற்ற லைன் வெகு தொலைவில் வைக்கப்படுகிறது பின்னர் 2 க்கு இடையில் என்ன நடக்கும் என்பது மிகவும் மிக அதிகமாக இருக்கும் சிறிய எனவே என்ன இந்த லைன் தடங்கலின் Z0 சமமாக இருக்க முடியாது உள்ளது இந்த லைன்யின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் Z0க்கு சமமாக இருக்கும் இருப்பினும் நாம் அவற்றை நெருக்கமாக கொண்டு வரும்போது பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை இம்பெடன்ஸ்கள் கூட இருக்கும் எனவே இப்போது மைனஸ் 10 dB க்கு இந்த இரண்டு எண்ணையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே Z0e69 4 Z0o36 ஆகும் சமமான மற்றும் ஒற்றைப்படை முறை இம்பெடன்ஸ்களின் இந்த மதிப்புகளுக்கு இப்போது நீங்கள் ஒரு வடிவமைப்பு எடுத்துக்காட்டு எடுப்பீர்கள் எனவே இவை கபுல்டு மைக்ரோஸ்ட்ரிப் லைன் ஈவ் மோட் மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை இம்பெடன்ஸ்கள் எனவே நாம் என்ன இங்கே வளைவு கூட பயன்முறை இந்த பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை இம்பெடன்ஸ் காட்டப்பட்டுள்ளது இந்த பக்கம் இப்போது நீங்கள் இந்த லைன்களை பலவற்றைக் காண்கிறீர்கள் நாங்கள் விஷயங்களை எளிமையாக்க முயற்சிப்போம் நீங்கள் எனவே இங்கே அது காண்பிப்பது s d எனவே s என்பது கபுல்டு கோடுக்கும் d க்கும் இடையிலான இடைவெளி இந்த குறிப்பிட்ட சப்ஸ்டிரேட்றின் ஆழம் சில புத்தகங்கள் d சில குறியீட்டைப் பயன்படுத்துவதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் புத்தகங்கள் h என்ற குறியீட்டைப் பயன்படுத்துகின்றன எனவே d என்பது ஆழம் மற்றும் h என்பது சப்ஸ்டிரேட்றின் உயரம் எனவே ஒருவர் பார்க்கலாம் இங்கே s d அதிகரித்து வருகிறது எனவே s d இந்த கட்டத்தில் நாம் காணக்கூடியதை அதிகரிக்கும்போது நீங்கள் Z பயன்முறை கூட அதிகமாக உள்ளது மற்றும் Z ஒற்றைப்படை பயன்முறை இம்பெடன்ஸ் ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது ஆனால் நாம் செல்லும்போது s d இன் மதிப்பை அதிகரிப்பதன் மூலம் Z கூட பயன்முறை குறைவதையும் Z ஒற்றைப்படை பயன்முறையையும் அதிகரிக்கிறது காணலாம் எனவே s d அதிகரிக்கும்போது Z0eகுறைகிறது மற்றும் Z0oஅதிகரிக்கிறது இப்போது இங்கே மற்ற இடங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே w dw d இன் புளொட் இருந்தது இந்த வழியில் அதிகரிக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியும் W d அதிகரித்தால் 0 1 1 ஒன்று என்று சொல்லலாம் கூட பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையின் தொடர்புடைய மதிப்பைப் பார்த்தால் அதை இங்கிருந்து பார்க்கலாம் நீங்கள் Z ஈவ் பயன்முறையையும் ஒற்றைப்படையையும் பார்த்தால் ஒப்பிடும்போது அவை இம்பெடன்ஸ்கள் ஒப்பீட்டளவில் அதிகம் w d உடன் 1 க்கு சமமான பயன்முறை இம்பெடன்ஸ்கள் எனவே w d ஆனது பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை முறை இம்பெடன்ஸ் இரண்டையும் அதிகரிக்கும்போது நாம் கூறலாம் அதனால் இப்போது 10 dB கப்லிங் க்கான முந்தைய உதாரணத்திலிருந்து நினைவுகூருங்கள் இப்போது நான் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் மைனஸ் 10 dB இங்கே எழுதப்பட்டுள்ளது ஆனால் கப்லிங் குறைவாக இருக்கும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு பொதுவான பெயரிடல் 10 dB கப்லிங் அல்லது 20 dB கப்லிங் எனவே அதனால்தான் நான் அங்கு எழுதினேன் ஆனால் C என்பது மைனஸ் 10 dBக்கு சமம் என்பதை நினைவில் கொள்க அதற்காக நாங்கள் Z ஈவ் பயன்முறையைப் பார்த்தோம் 69 4 மற்றும் ஒற்றைப்படை முறை 36 Ω எனவே இந்த குறிப்பிட்ட வளைவில் இதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இது 69 4 எனவே நாம் ஒரு கோட்டை வரைகிறோம் இங்கிருந்து 70 க்கு கிடைமட்ட கோடு வரைந்து 36 Ω எனவே 36 Ω நாம் செங்குத்து கோட்டை வரைய இந்த மதிப்பைக் காண்க எனவே இங்கிருந்து நாம் s d இன் மதிப்பைப் படிக்கலாம் 0 எனவே இது s d என்பது 0 4 க்கு சமம் மற்றும் இந்த குறிப்பிட்ட புள்ளி நீங்கள் இங்கே w d என்பதைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட வளைவு 0 7 மற்றும் இது 1 ஆகும் எனவே இது சுமார் 0 75 என்று நீங்கள் கூறலாம் நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட வளைவு εrஇன் அனைத்து மதிப்புகளுக்கும் அல்லஇது குறிப்பாக εr கொடுக்கப்பட்ட 10 மற்றும் Z0 சமமாக50 Ω சமமாக இப்போது இது கூட முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை இம்பெடன்ஸ்கள்யைப் பற்றியது இதேபோல் நமக்கு பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை டிஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கூட உள்ளன எனவே இது கூட பயன்முறை Eeக்கான வளைவு எனவே இங்கே நாம் வைத்திருப்பது இவை வேறுபட்டவை என்பதைக் காண்போம் இதனுடன் மதிப்புகள் இது w h இந்த ஆக்ஸிஸ் அதிகரித்து வருகிறது இந்த ஆக்ஸிஸ் s h அதிகரித்து வருகிறது இங்கே இது ஒரு முறை பயன்முறை டிஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இந்த புளொட் Erக்கு 9 6 க்கு சமமானபயன்முறையாகும் எனவே இதனுடன் w h ஐ அதிகரிக்கிறோமா என்று பார்ப்போம் Eeசரியாகி வருவதை நீங்கள் காணலாம் எனவே w h அதிகரிக்கும் போது நாம் பாதுகாப்பாக சொல்லலாம் εe அதிகரிக்கிறது மற்றும் மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டின் அகலமாக நீங்கள் நினைவு கூர்ந்தால் அது தெளிவாக இருக்க வேண்டும் அதிகரிக்கிறது எனவே என்ன நடக்கிறது என்றால் டிஎலெக்ட்ரிக்வுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எங்களுக்கும் இருந்தது ஒரு பொது வழக்கு எடுத்து w h இன்பினிட்டி ஆகிறது பின்னர் εr என்றால்εr ஆகிறது எனவே w h அதிகரிக்கும்போது εe அதிகரிக்கிறது இப்போது இவை s h s h க்கான மதிப்புகள் அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே s h ஆக பார்ப்போம் தொடக்கத்தில் அதிகரிக்கிறது உறவு கிட்டத்தட்ட தட்டையானது ஆனால் இடைவெளியின் பெரிய மதிப்பு s h 1 ஐ விட பெரியது இந்த மதிப்புகள் நிச்சயமாக குறைந்து வருவதை நீங்கள் காணலாம் கொஞ்சம் இருக்கிறது அகலத்தின் மிகச் சிறிய மதிப்புகளுக்கு வேறுபட்ட மாறுபாடு ஆனால் பொதுவாக s h அதிகரிக்கும்போது நாம் சொல்லலாம் குறிப்பிட்ட மதிப்புக்கு அப்பால் εeகுறைகிறது இப்போது ஒற்றைப்படை பயன்முறை ε0ஐப் பார்ப்போம் எனவே மீண்டும் புளொட் 9 6 க்கு சமமானεrஇன் அதே மதிப்புக்கு அதனால் ஒற்றைப்படை பயன்முறையை இங்கே காண்க ε0இங்கே காட்டப்பட்டுள்ளது இது s h மற்றும் இது w h ஆகும் எனவே நம்மால் முடியும் w h அதிகரிக்கும் போது மீண்டும் பார்க்கவும் ε0தொடர்ந்து கொண்டேஇருப்பதைக் காணலாம் எனவே நாம் பாதுகாப்பாக எழுதலாம் இப்போது w h அதிகரிக்கும்போது ε0அதிகரிக்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட ஆக்ஸிஸ் இது s h அதிகரித்து வருகிறது எனவே s h அதிகரிக்கும்போது நாம் சொல்லலாம் ε0மேலும் அதிகரிப்பதைக் காணலாம் இருப்பினும் நாம் பகுப்பாய்வு செய்யும்போது உண்மையில் இல்லை பேசுவது எல்லா நேரத்திலும் கூட பயன்முறை அல்லது ஒற்றைப்படை பயன்முறை0 நாம் பொதுவாக எடுத்துக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் டிஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மதிப்பு அது வழங்கப்படுகிறது εEFF√εஇε0 எனவே பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறையில் கூட நீங்கள் அவற்றைப் பெருக்கினால் ஒரு ஸ்கொயர் ரூட்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அது பயனுள்ள எப்சிலனாக இருக்கும் எனவே இது கபுல்டு மைக்ரோஸ்டிரிப் லைன்பை வடிவமைக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் மதிப்பு எனவே இப்போது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு மைக்ரோஸ்டிரிப் கோட்டை எடுத்துள்ளோம் இது சமமாக இணைக்கப்படுகிறது மைனஸ் 20 dB எனவே தயவுசெய்து குழப்பமடைய வேண்டாம் சில நேரங்களில் நான் மைனஸ் 20 dB அல்லது சில நேரங்களில் எழுதுகிறேன் 20 dB எழுத எனவே பொதுவாக பேசும் போது அவர்கள் 20 dB க்கு சமமான கப்லிங்களை எழுதுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அதுதான் எப்போதும் மைனஸ் 20 dB எனவே இங்கே வடிவமைப்பு நாம் என்ன செய்தோம் என்று பார்ப்போம் எனவே இந்த கப்ளரை 800 முதல் வடிவமைத்துள்ளோம் 1000 மெகா ஹெர்ட்ஸ் ப்ரிக்யூவென்ஸி ரேன்ஜ்பை இது அடிப்படையில் GSM 900 பேண்ட் என்றும் சொல்லலாம் CDMA பேண்ட்வும் எனவே நாங்கள் எடுத்துள்ளோம் மற்றும் குறைந்த விலை சப்ஸ்டிரேட்று இது தேவைப்படுகிறது வணிக பயன்பாடு மிகவும் விலை உணர்திறன் கொண்டது எனவே இங்கே சாதாரண கண்ணாடி எபோக்சி சப்ஸ்டிரேட்று இது FR4 சப்ஸ்டிரேட்று என்றும் அழைக்கப்படுகிறது எனவே εrஎன்பது 4 4 தடிமன் 0 8 மிமீ டானே 0 02 ஆகும் எனவே இதை நாம் நீளத்தை கணக்கிட வேண்டும் எனவே நீளம் λ 4 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தோராயமாக எடுத்துக் கொண்டால் மைய ப்ரிக்யூவென்ஸி 900 மெகா ஹெர்ட்ஸ் 900 மெகா ஹெர்ட்ஸ் அலை நீளம் 33 ஆகும் செ 33 ஐ 4 ஆல் வகுத்தால் சுமார் 8 செ மீ என்று சொல்லலாம் பின்னர் Eeஇன் ஸ்கொயர் ரூட்த்தால் வகுக்கப்படுவோம் சுமார் 46 மி ஆக இருக்கும் எனவே கோட்டின் அகலம் 1 உண்மையில் இந்த குறிப்பிட்ட அகலம் என்றால் 50 Ω சரிக்கான மைக்ரோஸ்ட்ரிப் லைன் அகலத்திற்கு கிட்டத்தட்ட சமம் ஏனென்றால் இடைவெளி ஒப்பீட்டளவில் பெரியது கேப் 1 மிமீ என்று நீங்கள் இங்கே சொல்லலாம் ஏனெனில் கப்லிங் மைனஸ் 20 dBக்கு எனவே இப்போது நீங்கள் இங்கே காணக்கூடிய முடிவுகளைப் பார்ப்போம் இது இணைப்பதற்கான புளொட் மற்றும் ஒரு முடியும் இந்த ப்ரிக்யூவென்ஸிணைச் சுற்றி கப்லிங் அதிகபட்சம் 0 9 ஜிகாஹெர்ட்ஸ் என்பதை நினைவில் கொள்க 900 மெகா ஹெர்ட்ஸுக்கு இந்த முழு விஷயத்தையும் நாங்கள் வடிவமைத்தோம் எனவே கப்லிங் அதிகபட்சம் என்பதை நாம் காணலாம் இங்கே 900 சுற்றி λ 4 கப்லிங் குறைந்தபட்சம் 1 8 ஜிகாஹெர்ட்ஸ் ஆகும் இது 1 உடன் ஒத்துள்ளது λ 2 க்கு சமம் பின்னர் மீண்டும் இணைத்தல் அதிகபட்சமாக 3 λ 4 ஆக மாறும் மேலும் அந்த வளைவு தொடரும் மீண்டும் மீண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எனவே இப்போது S11 இல்உள்ள மற்ற அடுக்குகள் என்னவென்று பார்ப்போம் எனவே S11என்பது ஊதா நிறத்தில் இந்த புளொட் எனவே S11மிகவும் நல்லதுஎன்று ஒருவர் காண்கிறார்இது இந்த மிகப் பெரிய பேண்ட்வித்சையை விட மைனஸ் 35 dBயை விட குறைவாக உள்ளது இப்போது S21S21என்றால்என்ன என்று பார்ப்போம்இந்த வளைவு இங்கே S21கூட ஒப்பீட்டளவில் தட்டையானதுஎன்பதை நீங்கள் காணலாம் இது சுமார் 0 2 dB வெறுமனே அது 0 dB ஆக நடக்க வேண்டும் ஆனால் நாங்கள் நஷ்டத்தை எடுத்துள்ளோம் சப்ஸ்டிரேட்று மற்றும் இந்த லைன்களிலிருந்து சிறிய கதிர்வீச்சு இருக்கும் எனவே இது 0 2 dB ஆகும் ஆனால் இன்னும் அது மிகச் சிறியது 6 dBயின் கப்லிங் மதிப்பு என்பதை இங்கே காணலாம் எனவே நீங்கள் கூறினாலும் நாங்கள் 20 dB க்கு வடிவமைத்துள்ளோம் இது 20 6 ஆகும் இது மிகவும் மிக அருகில் உள்ளது எனினும் சொல்ல நீங்கள் 1 மிமீ எடுப்பதற்கு பதிலாக 0 9 ஏதாவது மிமீ எடுத்துக் கொண்டால் மைனஸ் 20 dB பெறலாம் நாங்கள் காரணத்தையும் காரணத்தையும் நான் உங்களுக்குச் சொல்வேன் என்பதற்காக இந்த குறிப்பிட்ட விஷயத்தை மேம்படுத்தவில்லை இங்கே கடைசி வளைவு இது நீல வளைவு இப்போது இந்த நீல வளைவு ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் சொல்லலாம் S41நான் முன்னர் குறிப்பிட்டது இது ஒரு ஐசோலேப்பட்ட போர்ட்மாக இருக்க வேண்டும் மற்றும் ஐசோலேடெட்ப்பட்ட போர்ட் வேண்டும் வெறுமனே மைனஸ் இன்பினிட்டி dB ஐக் கொண்டிருக்கலாம் அல்லது மைனஸ் 50 dB அல்லது மைனஸ் 100 dB ஆக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதைக் காணலாம் மைனஸ் 23 dB இப்போது ஒரு சொல் டைரக்டிவிட்டி வரையறுக்கும் இப்போது இங்கே வரையறுக்கப்பட்ட டைரக்டிவிட்டி என்பது வித்தியாசம் கப்லிங் மற்றும் ஐசோலேஷன்ல் பொதுவாக நாம் அதன் அளவையும் இங்கே உள்ள வித்தியாசத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் பார்த்தால் அது சுமார் 2 4 dB ஆகும் இது மிகவும் மோசமானது வெறுமனே இதை நாங்கள் விரும்புகிறோம் டைரக்டிவிட்டி 30 dB அல்லது 40 dB அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு எடுத்துக்கொண்டிருந்தால் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டெனா பாடநெறி உண்மையில் நாம் பின்னர் ஆண்டெனாக்களை மறைக்கப் போகிறோம் அங்கு நாம் வழிநடத்துதலை வேறு வழியில் வரையறுக்கப் போகிறோம் அங்கு வழிநடத்துதல் இருக்கும் இங்கே ஆண்டெனாவைப் பெறுவதற்கு ஒத்த ஒன்று தயவுசெய்து அது லாபம் அல்ல என்று கலக்க வேண்டாம் மைக்ரோஸ்டிரிப் கோட்டின் ஆண்டெனா அல்லது ஆதாயம் அல்லது ஒரு கோப்பலரின் இயக்கம் இங்கே எளிதானது C மற்றும் I இதுக்கும் இடையிலான வேறுபாடு மிகவும் மோசமானது எனவே நான் பொதுவாக சொன்னது போல் வழிநடத்துதல் அதிகமாக இருக்க விரும்புகிறோம் உண்மையில் நீங்கள் சிலவற்றைப் படித்தால் நீங்கள் ஒரு மைக்ரோஸ்டிரிப் கோட்டை வடிவமைத்தால் இது ஐசோலேடெட்ப்பட்ட போர்ட் என்று அவர்கள் குறிப்பிடும் புத்தகங்கள் மதிப்பு 100 மைனஸ் dB மற்றும் பலவற்றின் லைன்சையில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்க்க முடியும் என அது அவ்வளவு நல்லதல்ல அதற்கான காரணம் மைக்ரோஸ்ட்ரிப் லைன் உள்ளமைவு குறிப்பாக நீங்கள் வேறு எடுக்கும்போது εrபின்னர் 1 மதிப்பு ஏனெனில் இந்த வெவ்வேறு εr காரணமாக ஏற்படும் என்ன விட1 எனவே எப்சிலோன் ஒற்றைப்படை முறைமையை விட மற்றும் எப்சிலன் கூட பயன்முறை மதிப்புகள் வித்தியாசமாக இருக்கும் அதேசமயம் நாம் எடுக்கும் கணக்கீட்டைச் செய்யும்போது எப்சிலன் பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஒற்றைப்படை பயன்முறையிலும் கூட எப்சிலன் செயல்திறன் வேறுபட்டது அந்த நீளம் பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை மதிப்புகளுக்கு கூட வித்தியாசமாக நடந்து கொள்ளுங்கள் எனவே இது பொதுவாக பேசும் மைக்ரோஸ்டிரிப் கோடுகள் இயக்கம் வரும்போது மிகவும் நன்றாக இல்லை எனவே ஒருவர் சிந்திக்க வேண்டும் இரண்டு சாத்தியக்கூறுகள் இருக்கும் மாற்று விஷயம் நீங்கள் εrஇன் மிகச் சிறிய மதிப்பைப் பயன்படுத்தினால் ஒன்று 1 க்கு அருகில்εrஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம்இது காற்று சப்ஸ்டிரேட்று போல இருக்கும் எனவே நீங்கள் காற்றைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கிறது பயன்முறை மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை எப்சிலன் இயக்கம் கூட நீங்கள் ஒரு சிறந்ததைப் பெற முடியும் எனவே இங்கே ஸ்டிரிப் லைன்யைப் பயன்படுத்தி ஒரு எடுத்துக்காட்டு என்பதை விளக்குவதற்கு எனவே என்னிடம் இருந்ததைப் போல ஒரு ஸ்டிரிப் லைன் என்ன டிரான்ஸ்மிஷன் லைன் பற்றி நான் பேசியபோது குறிப்பிட்டது மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டிற்கு ஒரே ஒரு சப்ஸ்டிரேட்று மட்டுமே தேவைப்படுகிறது எனவே எங்களிடம் ஒரு தரை விமானம் உள்ளது எங்களிடம் மைக்ரோஸ்ட்ரிப் கோடு உள்ளது அதேசமயம் ஒரு ஸ்டிரிப் கோடு மற்றொன்றைக் கொண்டுள்ளது சப்ஸ்டிரேட்று அதன் மேல் வைக்கப்பட்டு முதன்மையானது இப்போது தரை ப்லேன் இருக்கும் தரை ப்லேன் எனவே இங்கே நாம் செய்தவை ஸ்ட்ரிப் லைன் சற்று வித்தியாசமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இங்கே 1 க்கு சமமாகεrஐப் பயன்படுத்தினோம் எனவே இது காற்று மற்றும் 2 மணிநேரம் ஆகும் இது ஸ்ட்ரிப் கோட்டின் மொத்த தடிமன் ஆகும் சுமார் 8 மி மீ ஆகும் இது தரையில் இருந்து தரையில் இருக்கும் இங்கு அது εr என்பதால்ஒன்று காற்றில் 1 க்கு சமமாக நாம் உண்மையில் எடுத்தது உண்மையில் 1 மிமீ தடிமன் கொண்ட ஒரு உலோகத் தகட்டை எடுத்துள்ளோம் எனவே இப்போது உலோகத் தகடு இங்கே எடுக்கப்படுகிறது மற்றொரு உலோகத் தகடு 1 மிமீ அகல தடிமனாக எடுக்கப்படுகிறது 6 இரண்டிற்கும் இடையேயான இடைவெளி மிகச் சிறியதாகத் தெரிகிறது இங்கே 0 எனவே இந்த இரண்டு உலோக தகடுகளும் ஒருவருக்கொருவர் இணையாக வைக்கப்படுகின்றன அது முடிவடைகிறது எனவே இப்போது இந்த 4 போர்ட்ங்கள் உள்ளன நாம் என்ன முடிவுகளைப் பார்ப்போம் இங்கே வா எனவேஇந்த முழு ப்ரிக்யூவென்ஸிணிலும் மைனஸ் 44 dBயை விடக் குறைவானS11ஐப் பார்ப்போம் 0 5 முதல் 1 5 வரை இருக்கும் ரேன்ஜ் இது ஒரு மைனஸ் 40 dB லைன் மற்றொரு மைனஸ் 45 dB என்பதை இங்கே காணலாம் நீங்கள் S11மைனஸ் 44 dB ஐ விட குறைவாக இருப்பதைக்காணலாம் எனவே இது முற்றிலும் அருமை S21 S210 5 dB என்று பார்ப்போம் அது ஒப்பீட்டளவில் தட்டையானது என்பதை நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் நினைக்கலாம் S21பெரியது இது புள்ளி 5 dB ஆகும் எனவே செருகும் லொஸ் அதிகம் இப்போது அது உண்மையில் சரியானதல்ல இணைப்பதை 10 dB என வரையறுத்தால் சுமார் 0 5 dB நேரடி போர்ட்த்திற்குச் செல்லும் அதனால் உண்மையில் கூடுதல் லொஸ் எதுவும் இல்லை எங்களிடம் உள்ள ஒரு ஸ்ட்ரிப் லைன் உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் கதிர்வீச்சு லொஸ்கள் இல்லை என்பதையும் உறுதிசெய்தது ஏனெனில் கீழே தரையில் ஒரு தரை உள்ளது மேலே மற்றும் நாங்கள் ஒரு பெட்டியில் முழு விஷயத்தையும் இணைக்கிறோம் இப்போது இங்கே S31உண்மையில் சமம் மைனஸ் 9 3 dB மீண்டும் நீங்கள் மைனஸ் 10 dB இன் வடிவமைப்பு நோக்கத்தைக் கொண்டிருந்தீர்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இங்கே நாம் மைனஸ் 9 3 dBயைப் பெறுகிறோம் இந்த வடிவமைப்பு இன்னும் சிறந்தது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கான காரணம் அது நாங்கள் இங்கிருந்து இங்கிருந்து மைனஸ் 9 க்கு வருகிறோம் ஆனால் நாங்கள் இருப்போம் இணைக்கும் கனெக்டர்கள் இரண்டு முனை எனவே கனெக்டர்கள் 0 2 dB அல்லது 0 3 dB இழப்பைக் கொண்டிருக்கலாம் கனெக்டர்ரின் தரத்தைப் பொறுத்து அல்லது இணைக்கப்பட்ட கோஆக்சியல் கோடுகள் கூட இருக்கலாம் சில கூடுதல் லொஸ்களையும் கொண்டிருக்கும் எனவே இந்த S31திறம்பட தோராயமாக வழிவகுக்கும் மைனஸ் 10 dB இப்போது S41என்ன என்பதை எங்களுக்கு பார்ப்போம்இங்கே S41இங்கே குறைவாக மைனஸ் 50 டெசிபல் இந்த முழு அளவிற்கும் மேலாக விட நீங்கள் இது மைனஸ் 50 dB லைன் என்பதைக் காணலாம் எனவே இதை விடக் குறைவானது எனவே பார்ப்போம் இதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு சுமார் 40 dB என்பதை நீங்கள் காணலாம் அதனால் இது வழிநடத்துதலின் மிகச் சிறந்த மதிப்பு இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இப்போது இங்கே உதாரணம் 30 dB எனவே 30 dB க்கு நாங்கள் மற்ற அனைத்தையும் வைத்திருக்கிறோம் விஷயங்கள் அதே ப்ரிக்யூவென்ஸி ரேன்ஜ் ஒன்றே εrஒன்றே எனவே இப்போது என்ன மாறுகிறது என்பதுதான் இடைவெளி இப்போது பெரிதாக இருந்தது இடைவெளி சிறியதாக இருந்தது இப்போது இடைவெளி பெரிதாக இருப்பதால் என்ன முடிவுகளைப் பார்ப்போம் நாங்கள் இங்கு வருகிறோம் எனவே S11S11உடன்மைனஸ் 47 dBயை விட குறைவாக இருக்கும் எனவே இங்கே மைனஸ் 40 dBயின் ஒரு லைன் உள்ளது இது மைனஸ் 50 இது முழு வரம்பிலும் மைனஸ் 47 டி பியை விடக் குறைவாக இருப்பதைக் காணலாம் என்ன என்று பார்ப்போம் S21 உள்ளதுநீங்கள் S21 என்று பார்க்க முடியும்0 01 டெசிபல் பரவாயில்லை எனவே லொஸ்கள் குறித்து நீங்கள் மீண்டும் மிகச் சிறியதாக இருக்கலாம் செருகும் லொஸ் மிகவும் சிறியது இல்லை காரணம் நாங்கள் மைனஸ் 30 dB க்கு வடிவமைத்துள்ளோம் சிறிய போர்ட் கபுல்டு போர்ட்த்திற்கு செல்கிறது எனவே பெரும்பாலான பவர் இப்போது போர்ட் 2 க்கு செல்கிறது S31என்றால் என்ன என்று பார்ப்போம் இதுமைனஸ் 29 7 dBயைப் பற்றியது நான் குறிப்பிட்டது போல மைனஸ் 30 dB கனெக்டர் லொஸ்கள் இருக்கலாம் எனவே இது கனெக்டர் லொஸ்கள் ஈடுசெய்யும் 0 1 முதல் 0 2 அல்லது 0 எனவே ஏறத்தாழ மைனஸ் 30 டெசிபல் இல் ஏற்படுத்தும் எங்களுக்கு S41 என்ன என்று பார்ப்போம் S41இங்கே மைனஸ் 76 dBயை விட குறைவாக உள்ளது இது இங்கே வளைவு என்றால் இது மைனஸ் 70 என்று நீங்கள் காணலாம் இது மைனஸ் 80 ஆகும் எனவே இந்த இரண்டின் வித்தியாசத்தை நீங்கள் இப்போது எடுத்துக் கொண்டால் 46 dB எனவே நீங்கள் வழிநடத்துதலைக் காணலாம் இங்கே மிக மிக உயர்ந்தது மற்றும் அதுதான் விரும்பிய கேரக்டரிஸ்டிக் நான் குறிப்பிட விரும்பும் சில விஷயங்கள் எனவே இந்த விஷயங்களை நாங்கள் சோதித்தோம் மேலும் ஒரு சிறிய சிக்கல் இருந்தது அது உண்மையில் நாங்கள் அனுபவித்தோம் அது சீரமைக்கப்பட்டது இந்த இரண்டு லைன்களும் 5 2 மிமீ பிரிப்பில் உங்களுக்குத் தெரியும் எனவே இரண்டு லைன்கள் என்ன ஆகும் உண்மையில் சரியான இணையாக வைக்கப்பட வேண்டும் நீங்கள் சீரமைக்க முயற்சிக்கும்போது எல்லா சாத்தியங்களும் உள்ளன இது 0 1 அல்லது 0 2 மிமீ கூட பிழை இருக்கலாம் எனவே சீரமைப்பு காரணமாக இந்த எண் S41வெளியே வரவில்லை என்பதை நாம் கவனிக்கிறோம் மைனஸ் 76 dB ஆனால் அது உண்மையில் ஏழ்மையானதாக மாறும் எனவே இதைச் செய்வதற்கான சிறந்த வழியை நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் புனையல் என்பது புனையப்படுவதற்குப் பதிலாக ஒரு ஸ்ட்ரிப் தனித்தனியாகவும் மற்றொரு ஸ்ட்ரிப் தனித்தனியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் CNC இயந்திரத்தை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லலாம் புனைகதை செய்யுங்கள் எனவே இந்த இரண்டையும் தனித்தனியாக புனைய வைப்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இரண்டு மெல்லிய சேர கோடுகள் மிக மெல்லிய கோடுகள் இங்கே மற்றும் இங்கே மிக மிக மெல்லிய லைன்யில் இருக்கலாம் என்று சொல்லலாம் 0 1 அல்லது 0 2 மிமீ பின்னர் அதை புனையச் செய்து பின்னர் கனெக்டர்களில் வைக்கவும் கனெக்டர்கள் இந்த விஷயம் ஆதரிக்கப்படும் நீங்கள் சாலிடரிங் மற்றும் பிற விஷயங்களைச் செய்தவுடன் ஏற்றப்பட்ட பிறகு நீங்கள் அந்த மிக மெல்லிய இணைக்கும் ஸ்ட்ரிப் நீக்க எனவே இந்த வழியில் என்ன நடக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதை கத்தியை எடுத்து வெட்டுங்கள் எனவே இப்போது என்ன புனையலின் போது நடக்கும் பிரிப்பு மிகவும் நன்றாக பராமரிக்கப்படுகிறது அப்படியென்றால் இப்போது புனைகதை ஒரு சீரமைப்பு பிழைக்கு வழிவகுக்காது என்பதை நீக்கிவிட்டீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த முடிவைப் பெறலாம் எனவே இன்று சுருக்கமாக இந்த கபுல்டு மைக்ரோஸ்ட்ரிப் இணைப்பைப் பற்றி பேசினோம் மைனஸ் 10 dB அல்லது மைனஸ் 20 dB அல்லது இணைப்பதை உணர கோடுகள் உண்மையில் நன்றாக பேசுகின்றன மைனஸ் 30 dB இறுக்கமான இணைப்பை உணர்ந்து கொள்வதற்கு அவை மிகவும் நல்லவை அல்ல இது பற்றி நாம் சொல்லலாம் மைனஸ் 3 dB அல்லது மைனஸ் 6 dB இன் லைன்சை அதற்கான காரணம் நீங்கள் மிகவும் இறுக்கமாக வடிவமைக்க விரும்பினால் இணைத்தல் பின்னர் இரண்டு லைன்களுக்கு இடையிலான இடைவெளி மிகச் சிறியதாக மாறும் எனவே அடுத்த சொற்பொழிவில் நாம் ஒரு இறுக்கமான மற்றொரு வகை கப்ளரைப் பற்றி பேசுவோம் இணைத்தல் ஒரு 0 dB முதல் மைனஸ் 1 dB முதல் மைனஸ் 2 dB வரை மைனஸ் 10 dB வரை கூட இருக்கலாம் எனவே வரை ஒரு நல்ல நேரம் கிடைக்கும் அடுத்த முறை நாங்கள் உங்களைப் பார்ப்போம்